வடிகால் பின்னூட்ட சார்புகளைப் பயன்படுத்தி பொதுவான மூல பெருக்கியின் ஆதாயத்தை நாங்கள் பகுப்பாய்வு செய்துள்ளோம் மற்றும் கேட் பயாஸ் ரெசிஸ்டர் RGக்கான தடைகளைக் கண்டறிந்துள்ளோம் இப்போது மின்தேக்கிகள் இணைத்தல் மின்தேக்கிகள் C1 மற்றும் C2 ஆகியவற்றிற்கும் அதையே செய்வோம் இப்போது இடதுபுறத்தில் உள்ள இது வடிகால் பின்னூட்ட சார்புடன் கூடிய முழுமையான சுற்று மற்றும் C1 உடன் இணைக்கப்பட்ட உள்ளீடு மூலம் C2 மூலம் இணைக்கப்பட்ட சுமை ஆகும் மற்றும் சிறிய சமிக்ஞை சமமான வலது பக்கத்தில் காட்டப்பட்டுள்ளது நான் செய்ததெல்லாம் சர்க்யூட் ஐ நாட் ஷார்ட் சர்க்யூட் VDD யைத் திறந்து டிரான்சிஸ்டரை அதன் சிறிய சிக்னல் சமமானதாக மாற்றுவதுதான் இதுவே எங்களிடம் உள்ளது எனவே மின்தேக்கியின் மதிப்புகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதைப் பார்ப்போம் அதனால் அவை குறுகிய சுற்றுகளாக செயல்படுகின்றன இது நம்மிடம் உள்ள சுற்று முதலில் C1 இல் கவனம் செலுத்துவோம் மற்றும் உள்ளீடு மூல நிச்சயமாக செயலிழக்கப்பட்டது மின்தேக்கியின் குறுக்கே தோன்றும் எதிர்ப்பைக் கண்டறிந்து மின்தேக்கி எதிர்வினை அந்த எதிர்ப்பைக் காட்டிலும் மிகச் சிறியதாக இருப்பதை உறுதிசெய்வதற்கு நாம் பயன்படுத்தும் கொள்கை வழக்கம் போல் உள்ளது மேலும் இந்தச் செயல்பாட்டில் சர்க்யூட்டில் உள்ள சார்பற்ற மூலங்கள் சுருக்கப்படுகின்றன எனவே உள்ளீட்டு மூலமான Vs தரையில் சுருக்கப்படுகிறது மேலும் எங்களிடம் இரண்டு மின்தேக்கிகள் உள்ளன மேலும் இரண்டு மின்தேக்கிகளையும் கணக்கிடுவதில் சிக்கலைப் பெற நாங்கள் விரும்பவில்லை எனவே மின்தேக்கி C1 இன் மதிப்பைக் கணக்கிடும் போது மற்றொன்று சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது ஒரு குறுகிய சுற்று போல் செயல்படும் என்று நாம் ஒரு நியாயமான அனுமானம் செய்வோம் எனவே C1 க்கான கணக்கீடுகளை மேற்கொள்ளும்போது C2 ஐ ஒரு குறுகிய சுற்றுடன் மாற்றுவோம் எனவே இப்போது இது நம்மிடம் உள்ள சுற்று மற்றும் இங்கே மின்தேக்கியின் இரண்டு முனையங்கள் உள்ளன முழுமைக்காக நான் அதை அப்படியே இணைக்கிறேன் எனவே C1 முழுவதும் தோன்றும் எதிர்ப்பு என்ன மீதமுள்ள சுற்றுகளை சுற்றி ஒரு பெட்டியை வரைகிறேன் இது தரையில் உள்ளது மூலம் இந்த புள்ளி அடித்தளமாக உள்ளது எனவே இந்த டெர்மினல் A மற்றும் டெர்மினல் B இடையே C1 இணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கண்டால் மற்றும் B மற்றும் தரைக்கு இடையே பெட்டிக்குள் ஒரு சுற்று உள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் என்னிடம் C1 உள்ளது RS இது உண்மையில் சர்க்யூட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் சில எதிர்ப்பில் இருக்கும் உங்களிடம் நேரியல் சுற்று இருந்தால் ஏதேனும் இரண்டு டெர்மினல்களுக்கு இடையே உள்ள சமமான அளவு ஒரு எதிர்ப்பாக இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் அதனால் உள்ளே சில எதிர்ப்புகள் இருக்கும் மேலும் இந்த மின்தடையானது இந்த மின்சுற்றின் உள்ளீடு எதிர்ப்பைத் தவிர வேறில்லை இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் என்றால் உங்களிடம் ஒரு சர்க்யூட் இரண்டு போர்ட் சில இரண்டு போர்ட் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இவை பொதுவானவை என்று சொல்லலாம் எங்களிடம் Vs மற்றும் Rs மற்றும் மறுபுறம் RL அத்தகைய சூழ்நிலையில் இந்த முனையத்திற்கும் இந்த முனையத்திற்கும் இடையில் உள்ள உள்ளீட்டு போர்ட்டில் நீங்கள் பார்க்கும் எதிர்ப்பானது Rin எனப்படும் இந்த டெர்மினலுக்கும் இந்த டெர்மினலுக்கும் இடையில் இது Rout ஆகும் அதுதான் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் வெளியீட்டு எதிர்ப்பானது Vs பூஜ்ஜியமாக அமைக்கப்பட்டு கணக்கிடப்படுகிறது எனவே இதுதான் வரையறை உள்ளீட்டு போர்ட் என நீங்கள் அடையாளம் காணக்கூடிய ஒன்று உங்களிடம் இருந்தால் அதைத் தேடும் எதிர்ப்பானது உள்ளீட்டு எதிர்ப்பாகும் மற்றும் ஏதோ ஒன்றை நாம் அவுட்புட் போர்ட் என அடையாளம் காண்போம் எதிர்ப்பு என்பது வெளியீட்டு எதிர்ப்பாகும் உள்ளீடு எதிர்ப்பைக் கணக்கிடும் போது சுமை இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்வது அவசியம் ஏனெனில் இது உள்ளீட்டு எதிர்ப்பை பாதிக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக இது இந்த சுற்றுக்கு வலது பக்கத்தில் உள்ளது அதேபோல அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் கணக்கிடும் போது இங்கு மூல எதிர்ப்பானது இருக்க வேண்டும் மூலமே பூஜ்ஜியமாக அமைக்கப்படும் ஆனால் மூல எதிர்ப்பானது இடத்தில் இருக்கும் எனவே இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் இந்த புள்ளி மற்றும் அது ஒன்றும் இல்லை ஆனால் சுற்று உள்ளீடு எதிர்ப்பு எனவே இது பெருக்கிகளின் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு எதிர்ப்பைக் கணக்கிடும் அனுபவத்தையும் தருகிறது மேலும் C1 முழுவதும் எங்களிடம் Rs Rin இருப்பதை நீங்கள் தெளிவாகக் காண்கிறீர்கள் நாம் ஏற்கனவே அறிந்த Rs Rin என்பது நாம் கணக்கிட வேண்டியது எனவே அந்த சுற்றுப் பகுதியை மீண்டும் கீழே வைக்கிறேன் இது வாயில் வடிகால் மற்றும் ஆதாரம் இது அடித்தளமாக உள்ளது மேலும் இது முழுவதும் எங்களிடம் RL உள்ளது இது gmVGs ஆகும் இந்த மின்னழுத்தம் VGs ஆகும் இந்த இரண்டு டெர்மினல்களிலும் நாம் எதிர்ப்பைக் கணக்கிட வேண்டும் மேலும் மின்னழுத்த மூலத்தை இணைத்து அதன் வழியாக பாயும் மின்னோட்டத்தை அளவிடுவது விகிதத்தை எடுத்துக்கொள்வது அல்லது மின்னோட்டத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் அதைச் செய்வதற்கான வழி அடிப்படை மின்சுற்றுகளிலிருந்து உங்களுக்குத் தெரியும் ஆதாரம் உருவாகும் மின்னழுத்தத்தைக் கண்டறிந்து விகிதத்தை எடுத்தல் இந்த குறிப்பிட்ட வழக்கில் நான் VTEST மின்னழுத்த மூலத்தை இணைத்து தற்போதைய ITEST ஐக் கண்டுபிடிப்பேன் எனவே அதில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் Kirchhoff இன் தற்போதைய சட்டத்தை இங்கே எழுதுவதுதான் உண்மையில் விரிவுரையை இங்கேயே நிறுத்திவிட்டு இந்த ITEST மற்றும் விகிதத்தை VTEST ITEST உள்ளீடு எதிர்ப்பாகக் கண்டறியுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன் எனவே தயவு செய்து இதை நீங்களே செய்யுங்கள் அதற்கான பதிலை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஆனால் அதை நீங்களே செய்தால் அது சிறந்த கற்றல் அனுபவமாக இருக்கும் எனவே நான் Kirchhoff இன் தற்போதைய சட்ட சமன்பாட்டை இங்கே எழுதினால் இதை Vo என்று அழைக்கிறேன் இங்குள்ள மின்னழுத்தம் VTEST ஆகும் என்னிடம் RG உள்ளது இது RG மூலம் வெளியீட்டு முனையில் மின்னோட்டத்தை செலுத்துகிறது மேலும் அந்த மின்னோட்டம் இங்கிருந்து வெளியேறும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும் அதாவது gmVGS இந்த விஷயத்தில் VGS என்பது VTEST போலவே இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே அது gmVTEST Vo RL மேலும் இந்த தற்போதைய ITEST ஒன்றும் இல்லை ஆனால் RG வழியாக பாயும் மின்னோட்டம் எனவே ITEST RG க்கு சமம் இந்தச் சமன்பாட்டிலிருந்து Vo என்ற மாறியை நீக்கிவிட்டு ITEST மூலம் VTEST ஐக் கண்டறியலாம் மேலும் இதை நீங்களே முயற்சித்தீர்கள் சரியாகப் பெற்றீர்கள் சரியான பதில் RG RL gmRL1 எனவே அதுதான் நீங்கள் RG இன் சில மதிப்பைத் தேர்ந்தெடுத்திருப்பீர்கள் அதன் அடிப்படையில் இந்த RIN கண்டுபிடிக்கலாம் எங்கள் மின்தேக்கி C1 ஐப் பொருத்தவரை C1 ≫1 0Rs Rin நான் அதை எதிர்வினைகளின் அடிப்படையில் எழுதினால் மின்தேக்கி 1 0C1 இன் வினைத்திறன் Rs Rin ஐ விட மிகக் குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் C1 இன் அடிப்படையில் இது போன்றது எனவே C1 என்பது 1 0Rs Rin Rin RG RL gmRL1 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் இந்த RG மிகப் பெரியதாக இருந்தாலும் இந்த gmRL ஒரு பெரிய எண்ணாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஏனெனில் இது ஆதாயம் எனவே இந்த வழக்கில் உள்ளீடு எதிர்ப்பு RG ஐ விட கணிசமாக சிறியதாக இருக்கும் எனவே இதிலிருந்து நீங்கள் C1 மீதான தடையைக் கணக்கிடலாம் மேலும் C1ஐத் தடையுடன் ஒப்பிடும்போது பத்து மடங்கு அல்லது அதற்கும் அதிகமாகக் கூறலாம்